செல் வளர்ப்பு தொழில்நுட்பத்தின் விரிவுரைத் தொடருக்கு மீண்டும் வரவேற்கிறோம் இன்று நாம் 1வது வாரத்தின் 5வது விரிவுரையில் இருக்கிறோம் அதை நாம் எழுதுவோம் இல்லையெனில் நான் அதை தவற விடுவேன் இது வாரம் 1 விரிவுரை 5 W1L 5 ஆகும் எனவே முந்தைய விரிவுரையில் நான்காவது விரிவுரையில் நாம் செல் சுழற்சியோடு நிறுத்தினோம் அங்கு விரிவுரையின் முடிவில் பரவலான முறையில் நான் 2 செல் வகைகளை அறிமுகப்படுத்தினேன் பிரிவுபடும் அல்லது பகுத்தலடையும் செல் மற்றும் பிரிவுபடாத அல்லது பகுத்தலடையாத செல் மேலும் பகுத்தலடையாத செல்களுக்கு நரம்பு செல் இதய செல் ஆகியவற்றை உதாரணமாகக் காட்டினேன் மற்றும் பகுத்தலடையும் வகைக்கு நான் தோல் செல்கள் பற்றி பேசினேன் நான் உதாரணத்திற்கு தான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன் இதில் பல உள்ளன பகுத்தலடையும் செல்லைப் பற்றி நீங்கள் பேசும் போதெல்லாம் இதை நினைத்துப் பாருங்கள் சரி நாம் இதை ஆரம்பிக்கலாம் எனவே செல்களைப் பற்றி பேசுகையில் இந்த பக்கத்தில் பகுத்தலடையாதது மற்றும் மறுபக்கத்தில் பகுத்தலடைவது எனவே எனது உதாரணம் தோல் இப்போது நீங்கள் தோலைப் பார்த்தால் தோல் 2 அடுக்குகளைக் கொண்டுள்ளது மேல்தோல் அடுக்கு மற்றும் தோல் அடுக்கு உங்கள் சொந்த தோலைப் பார்த்தால் இது போன்று இருக்கும் இது தோல் மற்றும் முடிகள் இப்படி வெளியே வருகின்றன மற்றும் இங்கே செல் உடல்கள் இப்படி அமர்ந்திருக்கும் அதன் அடியில் நாம் முதல் அடுக்கை இப்படியும் இரண்டாவது அடுக்கை இப்படியும் பார்ப்போம் நான் அதை விரிவுபடுத்துகிறேன் ஆனால் இந்த அளவுக்கு தடிமனாக இல்லை மூன்றாவது அடுக்கு இப்படி நான்காவது அடுக்கு இப்படி ஐந்தாவது அடுக்கு இப்படித்தான் இருக்கும் எனவே இது மேல்தோல் மேலும் மேல்தோலுக்குள் பின்வரும் அடுக்குகள் இருக்கும் இது ஸ்ட்ராட்டம் ஜெர்மினேடிவம் இது ஸ்ட்ராட்டம் கிரானுலோசம் இடையில் ஸ்ட்ராட்டம் ஸ்பினோசம் ஸ்ட்ராடம் லூசிடம் மற்றும் ஸ்ட்ராடம் கார்னியம் இந்த அடுக்குதான் சுவாரஸ்யமான பகுதியாகும் மெர்க்கல் செல்கள் மற்றும் மெலனோசைட்டுகள் போன்ற பிற செல்களைத் தவிர இந்த அடுக்கு அடித்தள செல்கள் என்று அழைக்கப்படும் ஒன்றைக் கொண்டுள்ளது இந்த செல்களை குருத்தணுக்கள் அல்லது ஜெர்ம் செல்கள் என நீங்கள் கருதலாம் ஜெர்ம் செல்கள் என்பது தவறான வார்த்தை நான் அதை திரும்பப் பெற்றுக்கொள்கிறேன் தோல் ஸ்டெம் செல்கள் பகுப்படைந்து தோல் அடுக்கை உருவாக்குகிறது எனவே இங்கு எது பகுப்படைந்தாலும் இப்படித்தான் நகர்கின்றன அடுக்கடுக்காக அவை நகர்கின்றன பின்னர் அவை மேல் அடுக்குக்கு வருகின்றன இந்த முழு செயல்முறையும் அதாவது செல்லின் இந்த இடம்பெயர்வு சுமார் 15 முதல் 20 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் மேல் அடுக்கில் இந்த செல்கள் 2 முதல் 3 வாரங்கள் வரை உயிர்வாழும் பின்னர் அவை உதிர்ந்துவிடும் மற்றும் முந்தைய அடுக்கு மேல் அடுக்குக்கு நகர்கிறது இது எப்போதும் எவ்வாறு இருக்கும் என்றால் கீழ் அடுக்கு 5 ஆக இருந்தால் அடுத்தது 4 ஆகவும் பின்னர் 3 2 1 ஆகவும் இருக்கும் எனவே 5ல் இருந்து ஏதோ ஒன்று 4 க்கு தாவுகிறது 4ல் இருந்து அந்த ஒன்று 3 க்குத் தாவுகிறது 3ல் இருந்து 2 க்கு 2 ல் இருந்து 1 க்கு பின்னர் 1ல் இருந்து 0 க்கு தாவுகிறது இங்கு இது தோலில் இருந்து வெளியேறுகிறது இதேபோல் இந்த முழு செயல்முறையும் தொடர்கிறது இப்போது நாம் தொடங்குவோம் இந்த செல் சுழற்சி செயல்முறையைப் பற்றி நாம் பேசலாம் இந்த தனிப்பட்ட செல்லானது மைட்டோசிஸ் செயல்முறை என்று அழைக்கப்படும் ஒன்றின் வழியாக செல்ல முடியும் M நிலை மைட்டோசிஸ் என்று நாம் அழைப்பது M நிலை மைட்டோசிஸுக்குப் பிறகு குரோமோசோம் பிரிந்து 2 சேய் செல்கள் உருவாகின்றன எனவே இது செல் மற்றும் இங்கே உட்கரு உள்ளது இதன் குரோமடின் ஒடுங்கி 2 சேய் செல்கள் உருவாகின்றன இப்போது இந்த கட்டத்தில் அடுத்த கட்டம் பிந்தைய மைட்டோசிஸ் ஆகும் இந்த செல்லிற்கு ஒரு தேர்வு உள்ளது இது இடைவெளி நிலை G1 நிலை என்று அழைக்கப்படுகிறது இங்கே செல்லுக்கு ஒரு தேர்வு உள்ளது அது பகுப்படைதலிலிருந்து இறுதியாக வெளியேறி பகுத்தலடையா செல்லாக மாறலாம் அல்லது அது தற்காலிகமாக பகுப்பிலிருந்து வெளியேறி பின்னர் சரியான நேரத்தில் அது மீண்டும் பகுத்தலடைதல் சுழற்சியைச் செய்யத் திரும்பலாம் இங்கு பல சோதனைப்புள்ளிகள் உள்ளன பல சைக்ளின்கள் மற்றும் CDK கைனேஸ்கள் இதில் ஈடுபட்டுள்ளன நான் அவற்றில் நுழையப்போவதில்லை எனவே சோதனைப்புள்ளிகளைக் கையாளும் இதுபோன்ற பல மூலக்கூறுகள் உள்ளன சைக்ளின்கள் மற்றும் CDK கைனேஸ்கள் மற்றும் பல பல சோதனைபுள்ளிகள் உள்ளன அவை செல்கள் மேற்கொண்டு செல் சுழற்சியில் செல்லப் போகின்றனவா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துகிறது பின்னர் அவை மேற்கொண்டு செல்ல முடிவு செய்தால் S நிலை என்று ஒரு நிலை வரும் இந்த S நிலையில்தான் DNA உற்பத்தி நடக்கும் சரிதானே அதைத் தொடர்ந்து G2 நிலை வருகிறது அங்கு செல்களுக்கு மீண்டும் ஒரு தேர்வு உள்ளது மற்றும் இங்கு நிறைய சோதனைபுள்ளிகள் உள்ளன எனவே செல் முக்கியமாக இந்த சுழற்சி வழியாக செல்கிறது இந்தச் சுழற்சியில் எத்தனை முறை பகுத்தலடையும் செல் செல்கிறது என்ற ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை இது இப்போது நமக்குக் கொண்டுவருகிறது இந்த எண் வரையறுக்கப்பட்டதா அல்லது இந்த எண் எல்லையற்றதா உதாரணமாக இது போன்ற ஒரு குறிப்பிட்ட செல் எத்தனை சுழற்சிகள் 1 2 3 4 இதுபோல் எத்தனை சுழற்சிகளை இது செய்ய முடியும் ஏனெனில் அதன் குரோமோசோமில் டீலோமியர் என்ற ஒன்று உள்ளது ஒவ்வொரு சுழற்சியிலும் டீலோமியர் நீளம் குறைகிறது மற்றும் உண்மையில் டீலோமியரின் நீளம் குரோமோசோமின் பகுதி எது என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கும் குரோமோசோமின் விளிம்பு என்ன என்று அது உங்களுக்கு சொல்ல முடியும் ஏனெனில் மேலும் மேலும் டீலோமியர் நீளம் இழக்கப்படுவதால் செல் அதன் உயிர்த்தன்மையை இழக்கிறது அதன் அசல் பண்புகளை இழக்கிறது எடுத்துக்காட்டாக இந்த நிலையில் உள்ள செல் எடுத்துக்காட்டாக G1 நிலையில் அது பகுத்தலடையா செல்லாக மாறுவது என்று இறுதியாக முடிவு செய்தால் அது நிரந்தரமாக பகுத்தலடையா நிலைக்குச் செல்லும் பின்னர் அந்த செல் என்ன இறுதிச் செயல்பாட்டை அடையும் என்பதை அது தீர்மானிக்க வேண்டும் அதற்கு என்ன பொருள் எனவே பொதுவாகப் பேசினால் செல் கடந்து செல்லும் சுழற்சியைத் தவிர 2 3 நிலைகள் உள்ளன செல் நிச்சயமாக செல் சுழற்சிக்கு செல்கிறது இப்போது அது செல் சுழற்சியில் இருக்கும்போது அதற்கு 2 தேர்வுகள் உள்ளன ஒரு புள்ளியில் அல்லது வேறு எதிலும் செல்லானது சில நாட்கள் அல்லது சில மணிநேரங்கள் எதுவாக இருந்தாலும் பகுத்தலடைந்துக் கொண்டிருக்கிறது அது பகுக்கப்பட வேண்டும் பகுத்தலடைந்த பிறகு அதன் பகுப்பின் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் செல்லானது தான் மேலும் எந்தப் பகுப்பிற்கும் செல்லப் போவதில்லை என்று முடிவு செய்தால் அது அதன் இறுதி அடையாளத்தை எடுக்க வேண்டும் அதன் இறுதி அடையாளத்தின் அர்த்தம் என்னவென்றால் இறுதியில் அது ஒரு குறிப்பிட்ட வகையான ஹார்மோனை உற்பத்தி செய்யும் ஒரு செல்லாகவோ அல்லது அது ஒரு குறிப்பிட்ட வகை நொதியை உருவாக்கும் செல்லாகவோ அல்லது காற்றுப் பையில் alveoli இருக்கும் ஒரு செல்லாகவோ அல்லது அது கார்டியோமையோசைட்டுகளாக இதயத்தில் இருக்கும் ஒரு செல்லாகவோ அல்லது இன்சுலினை உற்பத்தி செய்யும் செல்லாகவோ அல்லது உங்களுக்கு தெரிந்த கோனாடோட்ரோபின்கள் gonadotropins போன்ற வேறு சில ஹார்மோன்களை உற்பத்தி செய்யும் செல்லாகவோ இருக்கும் எனவே ஒரு செல் அதன் பகுப்பிற்குப் பிறகு அதன் விதியை நிர்ணயிப்பது மாறுபாடடைதல் எனப்படும் எனவே இங்கிருக்கும் இந்த செல்களின் திரட்சியானது பகுப்படைகின்றது இப்போது இது பகுப்படைந்து ஒரு பெரிய செல் திரட்சியை உருவாக்குகிறது இப்போது இந்த செல் திரட்சியிலிருந்து சில செல்கள் தங்கள் விதியை முடிவு செய்கின்றன இவற்றில் சில தன்னை முழுமையான மாறுபாடடைந்த செல்லாக மாற்றிக்கொள்ளலாம் அவர்கள் மேலும் பகுப்படையாது இவை ஏதாவது சுரக்கக்கூடும் குறிப்பிட்ட செல் தொகையில் சில தாங்கள் நரம்பு செல்லாக மாறலாம் என்று முடிவு செய்யலாம் மற்றும் மேலும் அவை பகுக்கப்படாது வேறு குறிப்பிட்ட செல் தொகையிலிருந்து சில செல்கள் தசை செல்களாகவோ ள் அல்லது வேறு சில செல் வகைகளாகவோ மாறும் என்று முடிவு செய்யலாம் இந்த விதியை தீர்மானிக்கும் செயல்முறை மாறுபாடடைதல் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் செல் பகுப்பிற்கான நிபந்தனைகள் மாறுபாடடைதலில் இருந்து வேறுபட்டது எனவே ஒரு வட்டிலில் செல்களை வளர்க்கும் போது அது நம்மை ஒரு புள்ளிக்குக் கொண்டு வருவதால் நாம் செல் வகையினை பகுப்பு நிலையில் வைத்திருக்கிறோமா அல்லது அவை மாறுபாடு அடைந்துள்ளனவா என்று தெரிந்துகொள்ள வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக நான் இங்கே ஒரு செல் வளர்ப்பு வட்டிலை வைத்திருக்கிறேன் இதில் இந்த செல்கள் உட்கார்ந்து அவை பகுப்படைந்து மேலும் பரவுகின்றன என்று வைத்துக்கொள்வோம் இப்போது இந்த பகுப்படைதல் சூழ்நிலையில் வளர்ச்சி காரணிகள் மற்றும் சுற்றியுள்ள சூழல் இந்த செல்கள் தங்கள் விதியை தீர்மானிக்கும் போது முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் இங்கிருந்து அவை நரம்பு செல்லாக மாறலாம் அல்லது சில கிளையல் செல்களாக மாறும் இந்த ஆஸ்ட்ரோசைட்டுகள் போன்றோ அல்லது அவை ஸ்வான் செல்களாகவோ மாறும் அல்லது கார்டியோமையோசைட்டுகளாக மாறும் எனவே நீங்கள் இங்கே வளர்ச்சி காரணிகளின் நிலைமைகளைப் பற்றி பேசினால் அவை முற்றிலும் வேறுபட்டவையாகும் இந்த இரண்டு நிலைமைகளும் மிகவும் சமமற்றவை எனவே ஒரு உயிரியல் அமைப்பை வெளியே பின்பற்ற முயற்சிக்கும் போதெல்லாம் நாம் ஒரு செயல்படு அமைப்பைப் பின்பற்ற வேண்டும் என்ற மற்றொரு புள்ளிக்கு இது நம்மைக் கொண்டுவருகிறது இதனால்தான் இந்த அம்சத்தை உங்களுக்கு கற்பிப்பதற்கு அல்லது இந்த அம்சங்களை முன்னிலைப்படுத்துவதற்கு முன்பு முந்தைய வகுப்பில் நான் மைக்ரோ ஃப்ளூயிடிக் அமைப்புகளை அறிமுகப்படுத்தும் கருத்தைப் பற்றி பேசினேன் இங்கு நீங்கள் குறிப்பிட்ட வளர்ச்சி காரணிகளை குறிப்பிட்ட நேரத்தில் பாய்ச்சி பின்னர் மற்றொரு வளர்ச்சி காரணியை பாய்ச்சுவதன் மூலம் நானோமோலார் அல்லது பிக்கோமொலார் செறிவில் உங்களால் சூழலை மாற்ற முடியும் இது மாறுபாடடைதலை அல்லது வேறு சில அம்சங்களை ஊக்குவிக்கலாம் இந்த முழு செயல்முறையிலும் மற்றொரு வார்த்தை உள்ளது அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் நான் அதை சிவப்பு நிறத்தில் எழுதுகிறேன் இப்போது பகுப்புக்கும் மாறுபாடடைதலுக்கும் இடையில் டி டிஃபெரெண்ஷியேஷன் என்று அழைக்கப்படும் மற்றொரு சொல் உள்ளது டி டிஃபெரெண்ஷியேஷன் என்றால் என்ன டி டிஃபெரெண்ஷியேஷன் என்பது ஒரு செல் அதன் மாறுபாடடைதல் நடத்தை திறனை மறந்தால் அல்லது இழந்தால் ஏற்படும் நிலை ஆகும் இதற்கு என்ன பொருள் உதாரணமாக இது ஒரு நரம்பு செல்லாக மாறும் இப்போது இது செயல்நிலை மின்னழுத்தத்தை எழுப்புவது அல்லது சில வகையான நரம்புணர்வு கடத்திகளை உருவாக்கும் பண்புகளை இழக்கிறது இது தன் திறனை இழக்கிறது இதற்கு இந்த செல் டி டிஃபெரெண்ஷியேஷனை அடைந்துள்ளது என்று அர்த்தம் இது மறந்து விட்டது அல்லது நிரந்தரமாக இழந்துவிட்டது நாம் அதை ஒரு சிட்டிகை உப்புடன் எடுத்துக்கொள்வோம் ஏனென்றால் செல் உயிரியலின் எதிர்காலம் நமக்குத் தெரியாது அது நமக்கு டி டிஃபெரெண்ஷியேடெட் செல்லை மீண்டும் மாறுபாடடைதல் நிலைக்கு திரும்பப் பெற முடியும் என்று முற்றிலும் மாறுபட்ட கதையைச் சொல்லலாம் அதனால் நான் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பேன் எனவே ஆனால் இப்போதைக்கு டி டிஃபெரெண்ஷியேடெட் செல் அதன் தனித்துவ திறனான மாறுபாடடைதல் நிலையை இழக்கிறது மேலும் ஒரு வார்த்தை இங்கே மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இது டி அடாப்டேஷன் என்று அழைக்கப்படுகிறது உதாரணமாக ஒரு செல் ஒரு குறிப்பிட்ட ஹார்மோன் உற்பத்திக்கு மாற்றியமைக்கப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது இந்த குறிப்பிட்ட ஹார்மோன் உற்பத்தி சில காரணங்களுக்காகவோ அல்லது வேறு எதற்காகவோ அந்த குறிப்பிட்ட சூழலைத் தழுவி உள்ளது இந்தச் சூழலில் இருந்து இந்த செல்லை வெளியே வைத்தால் அது வித்தியாசமாக நடந்து கொள்ளும் எடுத்துக்காட்டாக முந்தைய வகுப்பு உதாரணத்தை இங்கே எடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு ஒரு சூழல் உள்ளது ஒவ்வொரு வீட்டையும் ஒரு செல்லாகவே கருதுகிறேன் இப்போது இந்தச் சூழலில் இந்த சிவப்பு நிறத்தை வைத்திருந்தால் அது குறிப்பிட்ட XYZ விஷயங்களைச் செய்யும் உதாரணமாக இது பொருள் A வை உருவாக்குகிறது ஆனால் அதை நீக்கிவிட்டு தனித்தனியாக வளர்த்தால் அது அந்த பொருள் A வை உற்பத்தி செய்ய முடியாமல் போகலாம் ஏனெனில் இந்த சிவப்பானது பொருள் A வை உருவாக்க இந்த இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்து இந்த பச்சை நிறத்தில் இருந்து அல்லது இந்த நீல நிறத்தில் இருந்து ஒரு தாக்கம் தேவைப்படலாம் இந்த தாக்கங்கள் காணாமல் போனால் என்ன நடக்கும் என்றால் இந்த செல்லானது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றதாக இல்லாததாக இருக்கும் எனவே இந்த செயல்முறை டி அடாப்டேஷன் என்று அழைக்கப்படுகிறது இந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவை இது டி டிஃபெரெண்ஷியேடெட் செல்லா அல்லது டி அடாப்டெட் செல்லா என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் இவை அனைத்தையும் பற்றி நாம் மேலும் மேலும் பேசுவோம் இந்த டி அடாப்டேஷனை சரிசெய்ய முடியுமா நம்மால் டி அடாப்டேஷனை சரிசெய்ய முடியுமா அதேபோல செல் வரிசைகளை பயன்படுத்துபவர்கள் எனவே நான் அறிமுகப்படுத்திய ஒரு வார்த்தையைப் பயன்படுத்துகிறேன் எனவே செல் வரிசைகள் என்பது தொடர்ந்து பகுக்கப்படும் செல்கள் ஆகும் மேலும் மக்கள் அத்தகைய செல்லின் குழுக்களை தனிமைப்படுத்தி அதை திரவ நைட்ரஜனில் சேமித்து அவற்றை வெளியே எடுத்து மீண்டும் அவற்றை மீண்டும் வளர்ப்பார்கள் துணை வளர்ப்பு செய்வார்கள் நாம் இந்த வார்த்தைகளுக்கு மீண்டும் வருவோம் எது வளர்ப்பு எது துணை வளர்ப்பு மற்றும் இவை அனைத்தையும் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் தற்போதைக்கு யோசித்துப் பாருங்கள் என்னிடம் நிறைய செல்கள் உள்ளன தனித்துவமான செல்கள் உள்ளன என்னால் அவற்றை வளர்க்க முடியும் அவற்றை என்னால் பகுக்க முடியும் அதில் ஒரு பகுதியை என்னால் எடுக்க முடியும் அதை என்னால் சேமிக்க முடியும் நான் இவற்றை வளர்த்து என் பரிசோதனையைச் செய்கிறேன் நான் இந்த பகுதியை வெளியே எடுத்து மீண்டும் வளர்த்து மீண்டும் ஒரு பகுதியை சேமித்து வைக்கிறேன் அதேபோல் ஒவ்வொரு முறையும் நான் அவற்றைப் பகுக்கும்போது நான் அவற்றின் ஒரு பகுதியை எடுத்து திரவ நைட்ரஜனில் சேமித்து வைக்கிறேன் அதன் பிறகு மீண்டும் நான் அதைப் பயன்படுத்துகிறேன் அதிலிருந்து நான் எண்ணற்ற அலிகோட்களை உருவாக்க முடியும் மேலும் நான் ஒரு அலிகோட்டை எடுத்துக்கொள்கிறேன் நான் அதை வளர்க்கிறேன் மீண்டும் அதில் ஒரு சிறிய பகுதியை எடுத்துக்கொள்கிறேன் இந்த செயல்முறைதான் துணை வளர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் தொடர்ந்து அவற்றை வளர்த்து வருகிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றைச் சொன்னேன் HeLa செல் என்பது பொதுவாகப் பயன்படுத்தப்படும் ஒரு செல் வரிசை ஆகும் இது Henrietta Lacks என்ற பெயரிலிருந்து பெறப்பட்டது இந்த HeLa செல் கதைக்கு நாம் பிறகு வருவோம் ஆனால் இங்கே நான் முன்னிலைப்படுத்த விரும்புவது மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் முன்னெச்சரிக்கையான ஒன்று ஒவ்வொரு முறையும் ஒரு செல் இந்த சுழற்சியில் செல்லும்போது அது டீலோமியரின் ஒரு பகுதியை இழக்கிறது என்று சொன்னேன் ஏனெனில் டீலோமரேஸ் செயல்பாடு மாறுகிறது எனவே இப்போது HeLa செல்களைப் பயன்படுத்தும் பல ஆய்வகங்கள் உலகில் உள்ளன எங்கோ 1950 இல் இந்த செல் வரிசை உருவாக்கப்பட்டது இந்த செல்கள் எத்தனை சுழற்சிகளை கடந்து சென்றன என்பது பற்றிய எந்த தகவலும் நம்மிடம் இல்லை இன்னும் நாம் அதைப் பயன்படுத்துகிறோம் பல ஆய்வு அறிக்கைகள் உள்ளன அவற்றில் சிலவற்றை நீங்கள் படிப்பதற்கு தர முயற்சிக்கிறேன் அந்த செல்கள் இப்போது மிகவும் வினோதமாக நடந்து கொள்கின்றன பல இடங்களில் இது நடக்கிறது காலப்போக்கில் ஒரு செயற்கை சூழ்நிலையில் செல்களை மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் வளர்ப்பது மிகவும் வினோதமான முடிவுகளைத் தருகிறது உள்ளது மற்றும் பல நேரங்களில் நாம் அதை அந்த வரம்பிற்கு அப்பால் தள்ளுகிறோம் நீங்கள் துணை வளர்ப்பு செய்யும் போதெல்லாம் அல்லது தலைமுறை தலைமுறையாக செல்களை பசாஜிங் செய்யும் இந்த செயல்முறையை செய்யும் போதெல்லாம் குறைந்தபட்சம் இது எத்தனை முறை பகுக்கப்படுகிறது என்பதை ஒருவர் கண்காணிக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் செல்களைப் பெறும்போது இதற்கு முன் எத்தனை முறை பகுக்கப்பட்டுள்ளது என்பது கூட உங்களுக்குத் தெரியாது ஆனால் குறைந்த பட்சம் நீங்கள் ஒரு தரவை வைத்திருக்கலாம் அல்லது காரியோடைப்பிங் செயல்முறை என்று அழைக்கப்படும் ஒன்றை ஒருவர் செய்ய முடியும் அதில் நீங்கள் அந்த வகையான செல் வரிசைகளைப் பயன்படுத்தும் நபராக இருந்தால் குரோமோசோம்களை அவ்வப்போது பகுப்பாய்வு செய்யலாம் 40 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அசல் செல்கள் அல்லது அசல் செல்களின் விளக்கத்தை தற்போதுள்ள செல்கள் எவ்வளவு நெருக்கமாக ஒத்திருக்கிறது என்பதை அறிய நீங்கள் காரியோடைப் செய்து பார்க்க வேண்டும் நீங்கள் அதற்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறீர்கள் அல்லது அது தூக்கி எறியப்பட வேண்டிய நிலையை அடைந்துள்ளதா ஏன் என்றால் அதை பயன்படுத்துவதற்கான மதிப்பு உண்மையில் இல்லை எனக்கு தெளிவற்ற முடிவுகளைத் தரக்கூடிய எதையும் நான் பயன்படுத்தவில்லை என்று நம்புவதற்கு ஒருவர் எப்பொழுதும் அந்த பயிற்சியை மீண்டும் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் மேலும் இதனை உணர்ந்துகொள்ள ஒருவர் அடிப்படையைப் புரிந்துகொள்ள வேண்டும் இந்த செயல்முறை ஒரு இரசாயன செயல்முறை இது அந்த சுழற்சியில் செல்கிறது மேலும் இது சோதனைப்புள்ளிகளின் சோதனை மற்றும் சைக்ளின்கள் மற்றும் cdk கைனேஸ்கள் வடிவில் சமநிலையைக் கொண்டுள்ளது நான் எதை விளக்குகிறேன் எனக்கு என்ன கேள்வி இந்தக் கேள்வி செல்லின் மரபணு ஒருங்கமைப்பு பற்றியதா ஆகியவற்றை தெரிந்துகொள்வதில் இவை மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன ஒருவேளை அது ஒரு பொருட்டாக இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் அதை சென்சாராகப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அது ஒரு பொருட்டாக இல்லாமல் இருக்கலாம் செல் ஒரு உருவாக்கப்பட்ட புரதத்தை கண்டறியும் வரை அது ஒரு பொருட்டல்ல ஆனால் நீங்கள் வேறு சில வகையான சோதனைகளை இதில் செய்தால் இது முக்கியமானதாக இருக்கலாம் ஒரு செல் வளர்ப்பாளர் என்கிற முறையில் ஒருவர் கேட்கவேண்டிய அடிப்படைக் கேள்விகள் இவைதான் இந்தக் கேள்விகளைக் கேட்காமலேயே இருப்பது கண்களை மூடிக்கொண்டு நடப்பது போன்றது என்பதில் உறுதியாக இருக்கிறீர்களா அதனால்தான் இந்த அடிப்படைக் கருத்தைப் புரிந்துகொள்வது என்பது மிகவும் முக்கியமானது நாம் மீண்டும் வருவோம் எனவே நான் அறிமுகப்படுத்தும் இந்த செல் வரிசை கருத்துப்படிவம் என்றால் என்ன என்பதைக் கவனிக்க முடியாதவர்கள் கவலைப்பட வேண்டாம் நாம் இதற்குத் திரும்புவோம் ஆனால் தற்போதைக்கு செல்கள் பகுப்படையும் அல்லது பகுப்படைதல்களுக்குப் பிறகு சில செல்கள் ஒரு புள்ளியை எட்டும் அங்கு அவை மேலும் பகுப்படையாது அவை மாறுபாடு அடைந்துவிட்டிருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆயினும்கூட ஆய்வு கட்டுரைகளிலிருந்து நமக்குத் தெரியவருவது என்னவென்றால் சில செல்கள் நிரந்தரமாக மாறுபாடடைதல் தன்மையை இழக்க நேரிடும் மற்றும் அவை டி டிஃபெரெண்ஷியேடெட் செல்கள் என்று அழைக்கப்படுகின்றன இன்னும் சில செல்கள் உள்ளன அவை நிரந்தரமாக அதை இழந்துவிடாது அவை டி அடாப்டிவ் செல்கள் என்று அழைக்கப்படுகின்றன இதுபோன்ற பல விஷயங்கள் நடக்கும் பின்னர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மற்றும் பல சொற்கள் உள்ளன செல் வரிசை வளர்ப்புகள் பற்றி நாம் பேசும்போது இவை அனைத்தையும் பற்றி பேசுவோம் இதுவரை நாம் என்னவெல்லாம் பற்றி பேசினோம் என்றால் நாம் ஆக்ஸிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு சூழலைப் பற்றி பேசினோம் நாம் எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸைப் பற்றி பேசினோம் இன் வைவோ அமைப்பின் செயல்படு தன்மை மற்றும் நவீன தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி உதாரணமாக மைக்ரோ ஃப்ளூயிடிக்ஸ் அமைப்பைப் பயன்படுத்தி இன் வைவோ அமைப்பில் அதை எவ்வாறு பின்பற்றலாம் என்பதைப் பற்றி பேசினோம் மேலும் அதன் மிக ஆழ்ந்த விவரம் மற்றும் 2017 வரையிலான அந்த பகுதியில் உள்ள மிக சமீபத்திய ஆய்வுகள் பற்றி பின்னர் பேசுவோம் மேலும் இப்போது நாம் செல் சுழற்சியைப் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் செல் வரிசைகள் மற்றும் முதன்மை வளர்ப்பு பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது அது நீங்கள் எதிர்கொள்ளப்போகும் சவால்களைப் பற்றிய ஒரு உணர்வை சுருக்கமாக உங்களுக்கு தரும் மீண்டும் இது மற்றொரு புதிய சொல் நாம் அதற்கு பின்னர் வருவோம் எனவே நான் நான் இங்கு நிறைவு செய்கிறேன் அடுத்த வகுப்பில் செல் வளர்ப்பு தொழில்நுட்பத்தின் மற்ற அம்சத்திற்கு செல்வதற்கு முன் வளர்ப்பு செல்களின் உயிரியலைப் பற்றி இன்னும் கொஞ்சம் பேசுவோம்